இதுதான் கடத்துதல் மூலம் வெப்பம் அகற்றும் வழிமுறையாகும் இங்கு வெப்பம் பொருளின் சூடான பகுதியிலிருந்து குளிரான பகுதிக்கு திண்மத்தின் வழியே பாயும் இந்த பட்டையை கொள்வோம் அதன் A என்ற குறுக்குவெட்டு பரப்பு வழியாக q வெப்பம் பாய்கிறது q என்பது வெப்பத்திறன் Q வகுத்தல் குறுக்குவெட்டு பரப்பு A எனப்படுகிறது பட்டையின் சூடான பகுதி T1 வெப்பநிலையில் இருக்கும் குளிரான பகுதி T2 வெப்பநிலையில் இருக்கும் மற்றும் தடிமன் Δx ஆகும் இப்போது q என்பது h பெருக்கல் T1 கழித்தல் T2 எனக் கொடுக்கப்படுகிறது இது h பெருக்கல் ΔT தொடர்பு மூலம் பெறப்படுகிறது அதாவது வெப்ப குணக தொடர்பு h என்பது வெப்ப குணகம் இப்பொழுது k என்ற அளவுரு உள்ளது அது கோட்பாடு மற்றும் இயற்பியல் அட்டவணையில் வரையறுக்கப்பட்டுள்ளது இது வெப்ப கடத்துத்திறன் என அழைக்கப்படுகிறது வெப்ப கடத்துத்திறன் வெப்ப குணகம் h பெருக்கல் Δx என வரையறுக்கப்படுகிறது Δx என்பது பட்டையின் தடிமன் அல்லது பட்டையின் வழியே வெப்பம் பாயும் நீளம் பட்டையின் வழியே பாயும் வெப்பம் வாட் பெர் டிகிரி கெல்வின் பெர் மீட்டர் ஆகும் வெப்ப குணகம் h வெப்பக்கடத்துத்திறன் k வகுத்தல் பட்டையின் தடிமன் Δx k Δx ஆகும் இங்கு k Δx பதிலிடும்போது குறிப்பிட்ட திறன் q சமம் k ΔTΔx ஆகும் இது வெப்ப பாயும் வீத சமன்பாடு அல்லது ஃபோரியர் விதி முழுமையையும் பட்டையின் குறுக்குவெட்டு பரப்பை கொண்டு பெருக்கினால் நீங்கள் Q வை பெறுவீர்கள் Q ஆனது வெப்ப கடத்துத்திறன் பெருக்கல் ΔTΔx ஆகும் மற்றும் இதிலிருந்து Rθ வெப்ப தடை Δxk என நீங்கள் பார்க்கலாம் இதில் வெப்ப தடையானது செங்குத்தாக வெப்ப திறன் பாய்வதற்கான குறுக்குவெட்டு பரப்புக்கு எதிர் விகிதத்தில் இருப்பதை பார்க்கலாம் எனவே குறுக்குவெட்டு பரப்பை அதிகரித்தால் வெப்ப தடை குறையும் அதனால் வெப்ப பொருளின் வழியாக வெப்ப கடத்தல் மேம்படும் எனவே வெப்ப குளிர்விகளில் சுருண்ட துருத்து தகடுகள் வைக்க காரணம் அடிப்படையில் கனஅளவை அதிகரிக்காமல் செங்குத்தாக வெப்பம் பாய குறுக்கு வெட்டு பரப்பை அதிகரிக்க எனலாம் ஆகவே துருத்து தகடுகள் குறுக்கு வெட்டு பரப்பை மிக அதிகமாக அதிகரிக்க செய்கின்றன அதனால் வெப்ப குளிர்விகளில் வெப்ப தடை குறைக்கப்படுகிறது எனவே பரப்பு அதிகரிப்பு வெப்ப தடையை குறைக்கிறது